எனவே இப்போது அவற்றைத் தீர்ப்பதற்கான பல்வேறு வழிகளைப் பார்ப்போம் எனவே இவைகளை நுட்பங்கள் என்று அழைப்போம் இப்போது மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளைப் பார்க்கிறீர்கள் அவற்றை நீங்கள் டைம் டொமைன் என்று கூறலாம் அல்லது நீங்கள் ஃபோரியர் யோசனைகளைப் பயன்படுத்தி அவற்றை ஃபிரிகியூன்சி டொமைனில் சரி செய்யலாம் எனவே நாம் அவற்றிற்கு செல்லும்போது அவை என்னவென்று பார்ப்போம் எனவே மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் எந்த வடிவத்தில் எழுதப்பட்டுள்ளன என்பதைப் பார்ப்பதன் மூலம் அவற்றைத் தீர்ப்பதற்கான மற்றொரு வழி பாடத்தின் தொடக்கத்தில் நான் உங்களுக்குக் காட்டிய வடிவம் என்ன டிஃபரென்ஷியல் வடிவம் சரிதானே நான் அவற்றை நேரடியாக பகுதியளவில் டிஃபரென்ஷியல் இகுவேஸன்ஸில் தீர்க்க முடியும் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளின் மற்றொரு பதிப்பு இன்டெக்ரல் வடிவத்தில் உள்ளது எனவே நாம் அதை இன்டெக்ரல் வடிவமாக மாற்றலாம் மற்றும் அதை சரியான முறையில் தீர்க்கலாம் எனவே இப்போது எந்த முறையைப் எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது மற்றும் இந்த பாடத்திட்டத்தின் முடிவில் எந்த முறை எப்போது விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அது உங்களுக்குத் தெரியாவிட்டால் சுத்தியலைக் கொண்ட நபரைப் போல வாழ்க்கை மாறுகிறது உங்களிடம் ஒரு சுத்தி இருந்தால் நீங்கள் ஒரு ஆணியைத் தேடுகிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு நுட்பத்தை கற்றுக்கொள்கிறீர்கள் மற்ற நுட்பங்களைப் படிக்கவில்லை எனவே நாங்கள் அதைச் செய்ய விரும்பாத எல்லா இடங்களிலும் செய்தீர்கள் எனவே நான் உங்களுக்கு ஒரு எளிய உதாரணம் தருகிறேன் என்னிடம் ரேடார் இருக்கிறது என்று சொல்லலாம் அவை ஒற்றை அதிர்வெண் அலைகளை அனுப்புகின்றன விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ரேடார் களை சொல்லலாம் இது ஒரு அலையை அனுப்புகிறது அது விமானத்தைத் தாக்கி திரும்பி வருகிறது டைம் லாகு அதாவது அலை திரும்பி வர ஆகும் கால தாமதத்தை கணக்கிடுவதன் மூலம் அல்லது அது எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதைக் கண்டுபிடிக்கவோ முடியும் இது ஒரு அதிர்வெண்ணை அனுப்புகிறது என்றால் இந்த படிவத்தின் நேர சார்பு உங்களுக்குத் தெரிந்தால் நான் மாற்றினால் d by dt j ஒமேகா ஆகிறது எனது சமன்பாடுகள் அனைத்தும் இடஞ்சார்ந்த டெரிவேட்டிவ்ஸ் களை மட்டுமே கொண்டுள்ளன டைம் டெரிவேட்டிவ்ஸ் போய்விட்டன டைம் டெரிவேட்டிவ்ஸ் போய்விட்டதால் எனது சார்பு வாழ்க்கை எளிதாகிவிட்டது டைம் டெரிவேட்டிவ்ஸ் களைப் பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை இது j ஒமேகா என்ற நிலையான எண்ணாக மாறிவிட்டது எனவே நான் ஸ்பேஸ் டெரிவேட்டிவ்ஸ் களை மட்டுமே தொடர்பு கொள்ள வேண்டும் எனவே அந்த ஒற்றை அதிர்வெண் விஷயத்தில் சிக்கல்களைத் தீர்க்க ஒரு ஃபிரிகியூன்சி டொமைன் உடன் பணியாற்றுவது எனக்கு நல்லது ஏன் வாழ்க்கையை மிகவும் சிக்கலாக்குகிறது மறுபுறம் உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருப்பதாக நாங்கள் கூறுவோம் அங்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கும் சில நிலையற்ற பதில்கள் உள்ளது பின்னர் அங்கு நடக்கும் சில நிலையற்ற விஷயத்தில் சில சுவிட்சை இயக்கவும் எனக்கு மிகக் குறுகிய கால சமிக்ஞை நேரம் இருக்கும்போது என்ன நடக்கும் அதிர்வெண் உள்ளடக்கம் என்ன மிகப்பெரியது இது அதிர்வெண்ணில் பரவுகிறது எனவே ஃபிரிகியூன்சி டொமைனின் இந்த சிக்கலை நான் தீர்க்க விரும்பினால் பல்வேறு ஒமேகா க்களுக்கு நான் தீர்வு காண வேண்டும் பின்னர் தலைகீழ் ஃபோரியர் உருமாற்றத்தை எடுத்து நேர பதிலைப் பெறுங்கள் எனவே இது உங்கள் மூக்கை இந்த வழியில் பிடிப்பது போன்றது எனவே டைம் டொமைன் முறைகள் அதற்கு சிறந்ததாக இருக்கும் சர்க்யூட் சிமுலேஷனில் நீங்கள் ஒரு சமிக்ஞையை இயக்குகிறீர்கள் என்று சொல்லலாம் அலை எவ்வாறு பரவுகிறது மற்றும் அது போன்றவற்றை நீங்கள் காண விரும்புகிறீர்கள் எனவே டைம் டொமைனில் நேரடியாக வேலை செய்வோம் எனவே ட்ரான்ஸின்ட் ரெஸ்பான்ஸஸ் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போது அது நேரத்திற்கு எதிராக அதிர்வெண்ணைப் பார்க்க இரண்டு வெவ்வேறு வழிகள் உள்ளன மற்ற அம்சம் டிஃபரென்ஷியல் மற்றும் இன்டெக்ரல் இந்த வகுப்பில் இது உங்களுக்கு மிகவும் தெளிவாகத் தெரியவில்லை ஆனால் போகப்போக இது தெளிவாகிவிடும் ஆனால் நான் உங்களுக்கு சில குறிப்புகள் வழங்க முடியும் எனவே நாம் பார்க்கும் போது டிஃபரென்ஷியல் வடிவம் என்று உதாரணமாக என்று சொல்லலாம் இது எல்லா இடங்களிலும் இருக்கிறது இதை நீங்கள் எண்ணிக்கையில் தீர்க்க வேண்டுமென்றால் ஒரு டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் நேரம் இருந்தால் அதை நீங்கள் எண்ணாக தீர்க்க விரும்பினால் நீங்கள் உள்ளுணர்வாக என்ன செய்வீர்கள் Student நன்றாக இல்லை ஏனெனில் நான் அதை கணினியில் தீர்க்கிறேன் இந்த டெரிவேட்டிவ்ஸ் களை நீங்கள் பகுப்பாய்வு முறையில் கணக்கிட முடியாது எனவே நான் ஒரு டெரிவேட்டிவ்ஸ் மற்றும் நேரத்தை போன்றவற்றால் பிரதிநிதித்துவப்படுத்துவேன் வரையறுக்கப்பட்ட வேறுபாடுகள் அதாவது இடஞ்சார்ந்த டெரிவேட்டிவ்ஸ் க்கும் இதேபோல் ஒரு டெரிவேட்டிவ்ஸ் நான் எவ்வாறு செயல்படுத்துவேன் எனவே நான் இடத்தையும் நேரத்தையும் தனித்தனியாக வெட்டும்போது என்ன நடக்கிறது என்றால் ஒரு அலை ஒரு தனித்துவமான கட்டத்தில் பயணிக்கும்போது அது சிதறத் தொடங்குகிறது உங்களுக்கு அலை வேண்டும் எனவே பிசிக்கல்லி நான் இங்கிருந்து அறையின் கடைசிக்கு அனுப்புகிறேன் அது ஒரு அலை போல செல்கிறது ஆனால் நான் அதை எண்ணாக தீர்க்க விரும்பினால் இந்த வரையறுக்கப்பட்ட பிரிவுகளின் இடத்தையும் நேரத்தையும் வெட்டுவதை நான் தனித்தனியாகப் பார்க்க வேண்டும் என்னால் அதை சிறிதாக எண்ணற்றதாக மாற்ற முடியாது இல்லையெனில் நினைவக தேவை முடிவற்ற தாகி விடும் எனவே நான் சில வரையறுக்கப்பட்ட தூரத்தை எடுத்துக்கொள்கிறேன் நான் இந்தத் துறையை பரப்புகையில் இந்த புலம் கணித ரீதியாக சிதறத் தொடங்குகிறது என்பதை இந்த பாடத்தித்தில் பார்ப்போம் பிசிக்கல்லி அது ஒரு திசையில் செல்கிறது ஆனால் கணித ரீதியாக இந்த டிஸ்கிரெட்டிஸேஸன் காரணமாக அது நாம் விரும்பாதவற்றை சிதறத் தொடங்குகிறது எனவே இது ஒரு டிஃபரென்ஷியல் முறைக்கு பொருந்தாத ஒரு எடுத்துக்காட்டு மறுபுறம் இன்டெக்ரல் முறைகள் அவற்றில் மிக அழகான கோட்பாட்டைக் கொண்டுள்ளன அவை அலைகளை சிதற அனுமதிக்காதவற்றை நாம் படிப்போம் Student எனவே என்னிடம் நீண்ட தூரத்திற்கு பரப்புதல் இருந்தால் அங்கே நான் இன்டெக்ரல் சமன்பாடு முறைகளுக்கு மாற வேண்டும் என்று சொல்கிறேன் இப்போது நீங்கள் ஒரு வெக்டர் கால்குலஸின் மறுஆய்வு பாடத்தை பார்த்தவர்கள் அதில் இரண்டு மிக முக்கியமான கோட்பாடுகள் இருந்தன எடுத்துக்காட்டாக டைவர்ஜன்ஸ் தேற்றம் மற்றும் ஸ்டோக்ஸ் தேற்றம் எனவே டைவர்ஜன்ஸ் தேற்றத்தை எழுதுவோம் எனவே டைவர்ஜன்ஸ் தேற்றம் ஒரு வெக்டர் புலத்தின் ஃபிளக்ஸ் டைவர்ஜன்ஸ் க்கு சமம் என்று கூறியது இது வால்யூம் இன்டெக்ரலின் மூடிய மேற்பரப்பு இப்போது இன்டெக்ரல் சமன்பாடு முறைகளை இங்கே பார்ப்போம் இங்கே எனக்கு சில வால்யூம் v உள்ளது என்று சொல்லலாம் இப்போது நான் சொன்னது போல இந்த சமன்பாடுகளின் அமைப்பை எண்ணியல் ரீதியாக தீர்க்க விரும்பினால் இதை சிறிய dx dy dz dt ஆக வெட்ட வேண்டும் எனவே வலது புறத்தில் இந்த முழு வால்யூமை நான் சிறிய க்யூப்ஸாக வெட்ட வேண்டும் எனவே இது ஒரு 3D சிக்கல் ஆனால் இங்கே இடது புறத்தில் உள்ள அதே விஷயம் வெளிப்புற மேற்பரப்பில் மட்டுமே உள்ளது எனவே இது இங்கே 2D சிக்கல் எனவே ஒரு கணக்கீட்டு பார்வையில் நன்மை என்னவென்றால் ஒரு இன்டெக்ரல் சமன்பாடு முறையில் இது போன்ற கோட்பாடுகளை பயன்படுத்தி ஒரு வால்யூம் இன்டெக்ரலை சா்பேஸ்இன்டெக்ரலாக மாற்றலாம் கொடுக்கப்பட்ட வால்யூமுக்கு கற்பனை செய்து பார்க்கலாம் சிறிய சிறிய வால்யூம் உறுப்புகளின் எண்ணிக்கை மேற்பரப்பில் உள்ள உறுப்புகளை விட பெரிதாகிவிடும் மேற்பரப்பு மற்றும் வால்யூம் இதில் எது வளரும் மேற்பரப்பு வாள்யூமை விட சிறியதாக இருக்கும் எனவே வால்யூம் என்றால் என்னவென்று பார்ப்போம் ஒரு கோளத்தை எடுத்துக் அதின் வால்யூம் விகிதாசாரமாக என்ன இருக்கிறது மாணவர் விகிதாசாரமாக மேற்பரப்பு பகுதி எதற்கு விகிதாசாரமாக இருக்கும் மாணவர் சதுரம் சதுரம் சரிதானே எனவே r அதிகரிக்கும் போது நான் ஒரு பெரிய பொருளுக்குச் செல்லும்போது எந்த எண் பெரிய வால்யூம் ஆக மாறுகிறது எனவே இதைச் செய்வதற்கான செலவு மேலும் மேலும் அதிகமாகப் போகிறது ஏனென்றால் இப்போது அந்த வால்யூம் உருவாக்கும் ஒரு சிறிய க்யூப்ஸ் மேற்பரப்பு பகுதியை விட மிக அதிக விகிதத்தில் அதிகரித்து வருகிறது எனவே இந்த வகையான தந்திரங்கள் கணக்கீட்டு நேரத்தை நிறைய சேமிக்க உதவுகின்றன இறுதியில் நீங்கள் ஒரு நல்ல முறையைக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் நியாயமான நேரத்திற்குள் ஒரு தீர்வை நீங்கள் விரும்புகிறீர்கள் நான் அதை கோட் செய்து உள்ளேன் ஒரு மாதத்திற்குப் பிறகு நான் திரும்பி வருவேன் என்று சொல்ல விரும்பவில்லை பொதுவாக 1 மாதத்திற்குப் பிறகு என்ன நடக்கும் என்றால் நீங்கள் கோட் இல் தவறை கண்டுபிடிப்பீர்கள் எனவே அதை நாம் விரும்புவதல்ல எனவே அதனால்தான் இந்த இன்டெக்ரல் சமன்பாடு முறைகளைப் பயன்படுத்துவீர்கள் எனவே இந்த பாடத்திட்டத்தில் நான்கு வெவ்வேறு வகையான முறைகளைப் பற்றி நாம் பேசுவோம் நீங்கள் நான்கு முறைகளும் தெரிந்த பிறகு கொடுக்கப்பட்ட பிரச்சினைக்கு சிறந்த முறை எது என்பதை நீங்கள் தேர்வு செய்யலாம் எனவே இந்த பாடத்திட்டத்தில் நாம் உள்ளடக்கும் மூன்று முறைகள் பரவலாக உள்ளன எனவே IEM என்றால் என்ன இன்டெக்ரல் இகுேவஸன்ஸ் மெத்தெட்ஸ் எனவே இகுேவஸன்ஸ் மெத்தெட்ஸ் வெளிப்படையாக அவை இன்டெக்ரல் முறைகள் மற்றும் பொதுவாக ஃபிரிகியூன்சி டொமைன் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் FEM க்கு வருகிறீர்கள் FEM என்றால் என்ன மாணவர் வரையறுக்கப்பட்ட உறுப்பு வரையறுக்கப்பட்ட உறுப்பு எனவே இது வரையறுக்கப்பட்ட உறுப்பு இது நேரம் அல்லது அதிர்வெண் எதுவாக இருக்க முடியும் இன்னும் ஏதேனும் உள்ளதா உங்களில் யாருக்கு ஃபிரிகியூன்சி டொமைன் பற்றி தெரியும் எனவே இது ஃபிரிகியூன்சி டொமைன் மற்றும் இது ஒரு டிஃபரென்ஷியல் அல்லது இன்டெக்ரல் குறைந்தபட்சம் TA க்கள் பதிலளிக்க முடியும் டிஃபரென்ஷியல் அது டிஃபரென்ஷியல் வடிவத்தில் உள்ளது இறுதியாக எங்களிடம் FDTD உள்ளது எனவே இது வரையறுக்கப்பட்ட ஃபின்னிட் டிஃபரெண்ஸ் டைம் டொமைன் மாகும் அடிப்படையில் இந்த யோசனையைப் பயன்படுத்தி ஃபின்னிட் டிஃபரெண்ஸ் எனவே இந்த வார்த்தை கிட்டத்தட்ட அதை விட்டுவிடுவதால் இது டைம் டொமைன் மற்றும் வேறுபட்ட வடிவத்தில் எனவே கையில் உள்ள பிரச்சினை எது என்பதைப் பொறுத்து நாம் இதை அல்லது மற்றொன்றைப் பயன்படுத்தப் போகிறோம் எனவே அந்த வகையான கம்புடஷனல் எலெக்ட்ரோமேக்னெட்டிக்ஸ் உண்மையில் எங்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே உருவகப்படுத்துதல் முடிவுகளைக் காண்பிப்பதற்காக படங்களின் சில எளிய சமன்பாடுகளை இங்கு வைத்துள்ளேன் கிரெடிட்ஸ் பக்கம் இங்கிருந்து சென்றுள்ளது இவை CST மைக்ரோவேவ் மற்றும் HFSS போன்ற வணிக மென்பொருளிலிருந்து எடுக்கப்படுகின்றன எனவே எடுத்துக்காட்டாக இங்கே முதல் விஷயம் இங்கே உள்ள அமைப்பு என்னவென்று யார் வேண்டுமானாலும் என்னிடம் சொல்ல முடியும் Student இது ஒரு ஹார்ன் ஆண்டெனா ஒரு ஹார்ன் ஆண்டெனா விலிருந்து வெளியேறும் மின்காந்த புலம் எப்படி இருக்கிறது இது ஒரு உருவகப்படுத்துதலாகும் இது புலம் இருப்பதைக் கண்டறிய செய்யப்பட்டது எனவே இப்போது ஹார்ன் ஆண்டெனா அறியப்படுகிறது ஆனால் இப்போது உங்கள் குறிப்பிட்ட பயன்பாட்டிற்காக நாளை வேறு சில ஆண்டெனாக்களை உருவாக்குகிறோம் மேலும் புலம் எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்கள் ஏனென்றால் புலம் எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதில் நீங்கள் ஆர்வமாக இருப்பீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு ஒரு தகவல் தொடர்பு சிக்கல் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லலாம் நான் இங்கிருந்து தொடர்பு கொள்ள விரும்புகிறேன் எந்தவொரு புலமும் ஒரு பக்கத்தில் சில செவிமடுப்பவருக்குச் செல்வதில்லை என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் எனவே இந்த பெரிய கற்றை போன்ற ஒரு திசையில் மட்டுமே உள்ளது மற்ற திசையில் இல்லை என்பதை நான் உறுதி செய்ய வேண்டும் எனவே அதை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளை எண்ணாக தீர்த்து இதை பெற வேண்டும் எனவே இது ஆண்டெனா வடிவத்தின் ஒரு எடுத்துக்காட்டு இந்த நாட்களில் தொழில்நுட்பம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மற்றொரு சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டு எனவே இது பல ஆண்டெனாக்களின் தொகுப்பு எனவே இது ஆண்டெனாகளின் வரிசை என்று அழைக்கப்படுகிறது எனவே உங்களில் எவரேனும் 5G இல் பணி புரிந்து கொண்டு அல்லது ஆர்வமுள்ளவர்களாக இருந்தால் மக்கள் ஆண்டெனா வரிசைகளைப் பயன்படுத்துவார்கள் ஒரே ஒரு ஆண்டெனாவுக்குப் பதிலாக ஆன்டெனாக்களின் வரிசை இருக்கும் இது MIMO ஐ உருவாக்கும் பீம் மற்றும் இந்த விஷயங்கள் அனைத்தையும் செய்ய பயன்படும் எனவே நீங்கள் மீண்டும் அதே பிரச்சனையை எப்படி விரும்புகிறீர்கள் என்பதை நான் இங்கு அறிய விரும்புகிறேன் ஆனால் அந்த விஷயங்கள் அனைத்தும் அல்ல எனவே ஆண்டெனா வரிசையில் உள்ள கதிர்வீச்சு முறையை கணக்கிடுங்கள் எனவே நீங்கள் CEM நுட்பங்களைப் பயன்படுத்துவீர்கள் உதாரணமாக உயிரியல் திசுக்களைச் செல்போன் கதிர்வீச்சு சேதம் ஏற்படுத்துகிறது போன்ற விஷயங்களைக் கேள்விப்படுகிறோம் இது உண்மையா பொய்யா என்று அது முழுமையாகத் தெரியவில்லை ஆனால் அதை விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்வதற்கான ஒரு வழி என்னவென்றால் மனித திசுவின் ஒரு மாதிரியை உருவாக்குவது என்று சொல்லலாம் பின்னர் ஒரு மொபைல் ஃபோன் கதிர்வீச்சை உருவகப்படுத்துங்கள் பின்னர் நீங்கள் உருவாக்கப்படும் அதிகபட்ச புலம் எது என்று காணலாம்எனவே விஞ்ஞான ரீதியாக நீங்கள் இவ்வளவு நேரம் பயன்படுத்தினால் இவ்வளவு புலம் உருவாகிறது என்று சொல்லலாம் எனவே அது அங்கு உருவாக்கப்படும் திசு சேதம் ஆகி இருக்கலாம் அல்லது ஆகாமல் இருக்கலாம் எனவே அதைச் செய்வதற்கான ஒரு விஞ்ஞான வழி அது எனவே இது ஆராய்ச்சியின் மிகவும் சுறுசுறுப்பான பகுதி ஏராளமான செல்போன் நிறுவனங்கள் அதனால்தான் கணக்கீட்டு EM நபர்களைப் வேலையில் வைத்துள்ளனர் ஏனெனில் அவர்கள் சந்தையில் ஒரு பொருளை வி்ற்பதற்கு முன்பு எது போன்ற கதிர்வீச்சு விஷயங்களை உருவாக்குகிறது என்பதை அவர்கள் சான்றளிக்க வேண்டும் 60 களில் கணக்கீட்டு EM தொடங்க பெரிய உந்து சக்திகளில் ஒன்று இராணுவ பயன்பாடுகளாகும் நீங்கள் ஒரு ரேடார் மூலம் கண்டறியப்படக்கூடாத திருட்டுத்தனமான விமானத்தை உருவாக்க விரும்புகிறீர்கள் இப்போது அந்த குறிக்கோள் தெரிந்தால் ஆனால் அது கண்டறிய முடியாதது என்பதை நான் எவ்வாறு உறுதி செய்வது ரேடார் குறுக்குவெட்டு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருப்பதை நான் உருவகப்படுத்துகிறேன் எனவே இந்த எளிய எடுத்துக்காட்டில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றாள் ஒரு விமானத்தை எடுத்து கார்பன் ஃபைபர் அல்லது ஒரு உலோக சட்டத்திலிருந்து உருவாக்கியுள்ளனர் இந்த உருவகப்படுத்துதல் மேற்பரப்பில் உள்ள மின்சார புலங்களை உங்களுக்குக் காட்டுகிறது எனவே அவை வேறுபட்டவை எனவே ரேடார் குறுக்குவெட்டு வேறுபட்டதாக இருக்கும் எனவே இது விமானத்திற்கு கப்பல்கள் விளையாட்டு ஏவுகணைகளில் தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் பயன்படுத்தப்படலாம் ரேடார் குறுக்குவெட்டு என்றால் என்ன எனவே இது RCS கணக்கீடுகள் இவை சில பயன்பாடுகளாகும் மேலும் RCS பயன்பாடுகளைப் பாடநெறியின் முடிவில் மேலும் பார்ப்போம்